இந்த முதல் அத்தியாயத்தில் நாம் மனிதர்கள் தகவல் தொடர்புகளில் ஈடுபட்டுள்ள பல்வேறு முறைகள் குறித்து பார்ப்போம் இந்தத் தலைப்பின் கீழ் நோக்கம் கொள்கை நோக்கம் மனிதர்கள் உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதே ஆகும் மேலும் பாரம்பரிய ஊடகங்களிலிருந்து டிஜிட்டல் மீடியா என்று அழைக்கப்படும் ஒரு புதிய மாற்றத்தின் மூலம் மனித வாழ்க்கை மனித சமுதாயம் மனித வாழ்க்கையில் கொண்டுவரப்படும் மாற்றங்கள்தான் என்ன பின்வரும் பாடத்தில் அனைத்தையும் பார்ப்போம் இப்போது பாரம்பரிய ஊடகங்கள் அதாவது உங்கள் புரிதலுக்காக அச்சு நான் இங்கு முதன்மையாக அதை வைத்து பார்க்கிறேன் தொலைக்காட்சி அல்லது வானொலி போன்ற எலக்ட்ரானிக் வடிவங்கள் கூட டிஜிட்டல் மீடியாவில் தோற்றத்துடன் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்திக்கக்கூடும் என்று சிலர் கூறுவார் ஏனென்றால் டிஜிட்டல் மீடியாவுக்கு முன்பு மனித கருத்துகளை பதிவு செய்யும் ஒவ்வொரு வடிவமும் இயந்திர வழிமுறைகளால் செய்யப்பட்டன மேலும் இந்த எண்ணங்கள் ஒரு செய்தித்தாள் அல்லது புத்தகத்தின் வடிவத்தில் இல்லை என்றால் வானொலி தொலைக்காட்சி வடிவத்தில் பதிவு செய்ய சில இயந்திர வழிமுறைகள் இருந்திருக்கும் கேமராக்கள் மெக்கானிக்கல் கேமெராக்களாக இருந்தன ஆனால் இப்போது உங்களிடம் டிஜிட்டல் கேமராக்கள் உள்ளன எனவே தொலைக்காட்சியை பொருத்தவரை வானொலியை பொறுத்தவரையிலும் குரல் பதிவு செய்ய பயன்படுத்தப்படும் சாதனங்கள் இயந்திரச் சாதனங்கள் ஆக இருந்திருக்கும் ஆனால் நாம் இப்பொழுது அதிகமான டிஜிட்டல் குரல் ரெக்கார்டர் கள் பயன்படுத்தி வருகின்றோம் நான் இந்தப் பாடத்திட்டத்தின் மூலம் விவாதிக்கப் போவது என்னவென்றால் இந்த தொழில்நுட்ப முறை மிகவும் எளிமையானது அல்ல இதை உங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க முடியும் என்றும் நான் நம்புகிறேன் இந்த மாற்றம் மிகவும் முக்கியமானது மற்றும் மனித உறவுகள் சமூகம் அரசியல் சர்வதேச அரசியல் ஆகியவற்றில் மிகநீண்ட மாற்றங்களை கொண்டு இது கொண்டு வரக்கூடும் மேலும் இதை நாம் இந்தப் பாடத்திட்டத்தின் கீழ் ஆய்வு செய்யப் போகிறோம் கடந்த காலங்களில் ஒரு சுட்டிக்காட்டி பலவகையான மாற்றங்கள் நிகழ்ந்த வரலாறு இருக்கின்றன இந்த முக்கியத்துவத்தின் மிக சமீபத்திய மாற்றம் ஐரோப்பாவில் சுமார் 5 முதல் 600 ஆண்டுகளுக்கு முன்பு அச்சிடும் இயந்திரம் கண்டுபிடிப்பு வடிவத்தில் நடந்தது ஆனால் அதற்கு முன்னர் நூல்களின் உற்பத்தி கைமுறையாக தான் செய்யப்பட்டது எனவேதான் கையேட்டில் இருந்து மெக்கானிக்களுக்கு ஒரு மாற்றம் இருந்தது என்பது தற்போதைய சகாப்தம் இயந்திரத்திலிருந்து டிஜிட்டலுக்கு மாறுவதுதான் எனவே இந்தப் பாடத்திட்டத்தின் ஒருபகுதியாக நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க போவது என்னவென்றால் கையேட்டில் இருந்து இயந்திரத்துக்கு மாறுவது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டுவந்தது மனிதர்கள் செயல்பட்ட விதமும் மனித சமூகங்கள் நிர்வகிக்கப்பட்ட விதமும் மனித உறவுகளும் பொருளாதாரமும் அவற்றின் பெரிய அளவிலான மாற்றமும் தான் இன்று உலகத்தை புரிந்து கொள்ள நமக்கு உதவும் வரலாறாக இருக்கிறது அதைப்பற்றி பாடத்தில் எப்போதாவது நாம் பின்னர் படிப்போம் இப்போது நாம் பல்வேறு வகையான தகவல் தொடர்பு தொழில் நுட்பங்களை புரிந்து கொள்வதே சிறந்தது அவற்றை மனித வரலாற்றில் நாம் முன்பே கண்டிருக்கிறோம் எனவே மனிதர்கள் படிக்கவோ எழுதவோ ஆரம்பிப்பதற்கு முன் மொழி கண்டுபிடிக்கப்பட்டது என்பது மனித வகையான வரலாற்றை பார்த்தாலோ பூமியில் மனித இருந்த நேரத்தின் பின்ஸ்பெக்ட்ரமை பார்த்தாலும் மொழி மற்றும் வாய்வழி தகவல் தொடர்பு கண்டுபிடிப்பு என்பது அந்தப் பெரிய வளர்ச்சியில் மிகச் சிறிய பகுதியாகவே உள்ளது இது மிக சமீபத்திய நிகழ்வே ஆனால் நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டிய ஒன்று என்னவென்றால் எழுத்து வடிவமான எழுதுதலை கண்டுபிடிப்பதற்கு முன்பே மனிதர்கள் வாய்வழி வழிமுறைகள் மூலமாகவும் எழுதப்பட்டதை கண்டு பிடித்த பிறகும் அந்த எழுத்து எவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதும் வரலாற்றின் மூலம் தொடர்ச்சியான மாற்றங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது என்பதையும் தான் கல் யுக மனிதர்களின் குகை ஓவியங்களும் குகை கல்வெட்டுகளும் பற்றி நீங்கள் முன்பே கேள்விப்பட்டிருப்பீர்கள் உதாரணமாக சாரநாத்தில் உள்ள அசோகன் துணையும் அங்கு கிடைக்கும் கல்வெட்டுகள் இன்னும் கல்லில் இருக்கின்றன என்பர் ஒரு எடுத்துக்காட்டாக காகிதத்தை தவிர வேறு பொருட்களைப் பயன்படுத்தி மனிதர்கள் எவ்வாறெல்லாம் தொடர்பு கொண்டு இருப்பார்கள் என்பதை பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள புகழ்பெற்ற ரோசெட்டா கல் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் இப்போதுள்ள கல்வெட்டுகள் எல்லாம் நாம் எடுத்துச்செல்ல கூடியவைகளாக அல்ல மனித வாழ்க்கை மிகவும் சிக்கலாக அமையும் இந்த காலத்தில் நமக்கு பெயர்வு திறன் என்பது மிகவும் அவசியமாக மாறிவிட்டது மேலும் கல் வரைபட்டிகை சுமக்கவும் மிகவும் கனமாகவும் இருக்கும் இதை வழக்கமாக கட்டிடங்களில் குறிக்கப்படுகின்றன இல்லையென்றால் நினைவுச் சின்னங்களாக வைக்கப்படுகின்றன ஆனால் தற்போது வர்த்தகம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் போது நாம் தொடர்பு கொள்வதும் மிக அவசியமாக அமைகின்றது எனவே களிமண் டேப்லெட்களை நாம் பயன்படுத்துகிறோம் அதில் அனைத்து டேப்லெட்களும் ஈரமாகவே இருக்கும் மக்கள் ஒரு கல்வெட்டை உருவாக்குவார்கள் பின்னர் அவற்றை வெயிலில் காயவைத்தும் அல்லது நெருப்பில் சுடப்பட்டும் உபயோகிப்பர் இதில் கழுவன் டேப்லெட்களை பற்றிய நல்ல விஷயம் என்னவென்றால் அவை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லலாம் மேலும் பொருளாதார நடவடிக்கைகளை பதிவு செய்வதற்கும் பயன் படுத்துகிறோம் இதில் வாங்கப்படும் அளவு எவ்வளவு பணம் சேகரிக்கப்பட்டுள்ளது வரி போன்ற பல்வேறு வகையான விஷயங்களை நம்மால் பதிவு செய்ய இயலும் சுருள்கள் போன்ற பிற வடிவங்கள் நம்மிடம் உள்ளன எனவே முதன் முதலில் ஸ்கிரோட்டோ பேப்பர் உருவாக்கப்பட்டது மேலும் அவை முதல் வகையான பாப்பிரஸ் காகிதத்தால் உருவாக்கப்பட்டதும் அதற்கான ஆதாரமும் இருந்தது நாம் புரிந்து கொள்ள வேண்டியவை சுருள் மற்றும் கோடெக்ஸ்க்கு இடையிலான வித்தியாசம் என்னவென்று தான் நான் கோடெக்ஸ்க்கான ஒரு எடுத்துக்காட்டை கூறுகிறேன் கோடெக்ஸ் என்பது ஒரு எழுதப்பட்ட பொருள் அதன் ஒரு முனை கட்டப்பட்டிருக்கும் மேலும் அந்த ஒரு பக்கத்தை மற்றொரு பக்கத்திற்கு திருப்பி அதன் மூலம் அதை நாம் படிக்கிறோம் மனித கருத்துக்களை பதிவு செய்வதற்கு பல வழிகள் உள்ளன அதாவது சிலசமயங்களில் பக்கங்களை வலமிருந்து இடமாகவோ இல்லையெனில் இடமிருந்து வலமாகவும் திருப்புவர் சிலர் நடைமுறைக்கு ஏற்றவாறு பக்கத்தை மேலிருந்தும் கூடத் திருப்புவர் எடுத்துக்காட்டாக ஆஸ்டெக் ஊடகங்கள் உண்மையில் விஷயங்களை தொடர்பு கொள்ளும் விதத்தில் முக்கியமானதாக அமைகிறது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு சுருளின் நாம் புரிந்துகொள்வது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உறைக்குள் பெற வேண்டுமென்றால் நாம் சுருளின் இரு பக்கங்களையும் அந்த இடத்திற்கு உருட்ட வேண்டும் அப்போதுதான் அதை நாம் படிக்க இயலும் எனவே இது மிகவும் சிக்கலானதாக உள்ளது ஆனால் கோடெக்ஸை பொருத்தவரை நாம் எந்த இடத்திலும் பக்கத்தைத் திறந்து தொடர்ந்து படிக்கலாம் மேலும் இதனால் நீங்கள் உண்மையில் பக்கத்தை திருப்ப இயலும் சில நேரங்களில் புத்தகங்கள் மிகப் பெரியவையாக இருக்கின்றன பக்கங்களை திருப்புவது அவ்வளவு சுலபமாக இருப்பதில்லை ஆனால் கருத்தியல் ரீதியாக அது சில சமயங்களில் சாத்தியமாகும் அவை கருத்தியல் ரீதியாக சாத்தியமாக இருப்பதால்தான் இந்த நூல்களை மக்கள் மனதில் வரையறுத்த படி எழுதுகின்றனர் எனவே இந்தப் பாடத்திட்டத்தின் கீழ் நாம் என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் படிவம் உள்ளடக்கத்திற்கு என்ன செய்கின்றது என்பதை ஆராய்வதும் வடிவத்திற்கும் உள்ளடக்கத்திற்கு இடையிலான உறவுகளும் எழுத அல்லது எழுதப் பயன்படும் பொருள்களும் எழுதும் கருவிகளின் பயன்பாடு மற்றும் எழுதப்பட்ட அவற்றில் தாக்கம் என்னப என்பதுதான் இதை உங்களுடன் சேர்ந்து நானும் ஆராய முடியும் என்றுதான் நம்புகிறேன் ஆனால் கோடெக்ஸை பொறுத்தவரையில் நான் சொல்ல விரும்புவது காகிதம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே கோடெக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்பதே அதனால் தான் உங்களிடம் உள்ள கோடெக்ஸில் மிக மெல்லிய களிமண் வரைபட்டிகை அல்லது அட்டவணைகள் வடிவில் நடுகோட்டில் பிணைக்கப்பட்டு தோல் துண்டுடன் இருக்கலாம் ஆனால் நமக்கு மறு பயன்பாட்டின் அவசியமும் இருந்தது மேலும் அதன் அடிப்படையில் கற்கள் கல்வெட்டுகளின் பயன்பாடு மிகவும் குறைவாக இருந்திருக்கலாம் இதை நீங்கள் மீண்டும் பயன்படுத்த முடியாது வரலாற்றில் எடுத்துக்காட்டுகளும் இருக்கின்றன ஒரு அடுக்கை வெட்டி எடுப்பதன் மூலம் மீண்டும் பயன்படுத்தப்படும் என்று கூறலாம் ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டவை மெழுகு வரைபட்டிகை அதாவது மெழுகு எழுதும் முறைகள் அங்கு மரத்தால் எடுக்கப்படும் மற்றும் அதன் மீது மெழுகின் ஒரு அடுக்கு இருக்கும் யாரோ ஒரு கருவியை எடுப்பார்கள் ஒருவேளை மரம் அல்லது உலோகத்தால் அவை செய்யப்பட்டிருக்கலாம் அதை வைத்து தான் எழுதினார்கள் பயன்பாடு முடிந்ததும் அவர்கள் அந்த மெழுகு அடுக்கை வெட்டி எடுக்கலாம் இல்லை என்றால் அதில் அதிக மெழுகு போட்டு அந்த டேப்லெட்டை தொடர்ந்தும் பயன்படுத்திக்கொள்ளலாம் எனவே அது மீண்டும் பயன்படுத்தக் கூடியதாக மாறிவிடும் இப்போது நீங்கள் இந்த மெழுகு வரைபட்டிகை பலவற்றை எடுத்து அவற்றை ஒன்றோடு ஒன்றாக இணைத்து விளிம்பில் கட்டினால் அவை கோடெக்ஸ் வடிவத்தை எடுத்து விடுகின்றன எனவே கோடெக்ஸ் உண்மையில் அச்சிடப்பட்ட பின்னரும் பல்வகையான இணைப்புகளும் காகிதம் துண்டுகளும் அச்சிடும் இயந்திரங்கள் ஆகியவற்றினால் முன்னேறுகிறது டிஜிட்டல் வடிவமைப்பிற்கு வருவதற்கு முன் கோடெக்ஸ்க்கும் டிஜிட்டல் வடிவத்தில் ஹைபர்ட்ஸ்ட் என்று நாம் கூறும் ஒன்றிற்கும் உள்ள வேறுபாட்டை இந்தப் பாடத்திட்டத்தின் கீழ் பார்க்கப்போகிறோம் இப்போது ஹைபர்டெக்ஸ்ட் மிகவும் சுவாரஸ்யமானதாக அமைந்துள்ளது ஏனென்றால் ஹை பர்டெக்ஸ்டில் நீங்கள் உண்மையில் உரையின் பல்வேறு பகுதிகளை பல்வேறு நூல்களை ஒன்றாக இணைக்க முடிகிறது கோடெ்க்ஸ்ட்டை பற்றிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் வழக்கமாக பயன்படுத்துவது ஒரு வெளியீட்டு சாதனம் அதாவது கணினியின் திரை அல்லது தொலைபேசியை போன்ற ஒரு காட்சி சாதனம் நீங்கள் டேப்லெட்டில் காண்கின்ற உரை கணினி சேமித்து வைப்பது அல்ல எனவே கணினி சேமித்து வைப்பது ஒரு மார்க் அப் மொழி அழைக்கப்படுகிறது ஆகவேதான் வேர்டு செயலியில் நாம் எழுதுவதை கணினி பதிவு செய்கிறது என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அது உண்மையில் கிடையாது கணினி மிகவும் சிக்கலான குறியீடுகளை தான் பதிவு செய்கிறது அதை மார்க்கப் மொழி என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த மார்க் அப் மொழியின் காரணமாக ஹைபர்ட்ஸ்ட் ஆவணங்கள் என்ன செய்ய முடியும் உண்மையில் பல்வேறு வகையான ஊடகங்களை ஒன்றாக இணைக்கிறது எனவே ஒரு புத்தகத்தில் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு புத்தகத்தை திறந்து அதில் ஒரு காணொளியை தான் பார்க்க முடியுமா அல்லது அதில் ஒரு ஆடியோ பதிவை தான் கேட்க முடியுமா அது நினைத்துப் பார்க்க முடியாதது போல் இருக்கும் ஆனால் உங்கள் தொலைபேசியில் நீங்கள் சில புதிய கதைகளை கேட்டிருக்கலாம் மற்றும் ஒரு வீடியோ இயங்கத் தொடங்குகிறது அல்லது நீங்கள் ஒரு சமூக ஊடக தளத்தை பார்க்கும்போது ஒரு விளம்பரம் வருகிறது எனவே இந்த பல்வேறு ஊடகங்களை ஒன்றாக கலந்து நாம் ஒரு பதிவை உருவாக்குவது மொழியின் சாதியத்தால் தான் இதை மனிதர்கள் நூல்களை அணுகிய விதத்தினால் உருவான ஒரு புரட்சிகரமான மாற்றமே ஆகும் அதாவது அவை சமூக மற்றும் பொருளாதார தாக்கங்களின் அடிப்படையில் மட்டுமில்லாமல் மனித குலத்திற்கும் நம் மூளைக்கும் நம் மனதுக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் இடையில் தொடர்பு கொள்ளும் விதத்திற்கான மாற்றமே ஆகும் எனவே இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள போவது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தின் மூலம் நாம் வாய்வழி உலகத்தில் இருந்து தொடங்கி நகர்ந்து கையெழுத்துப் பிரதியை புரிந்து கொண்டு பின்னர் டிஜிட்டல் உலகத்திற்கு வருவதற்கும் அதன் தாக்கங்களை புரிந்து கொள்வதற்கு முன்பு அச்சு உலகிற்கு செல்லப் போகிறோம் என்பதை தான் ஆனால் தொடங்குவதற்கு இந்த மாற்றங்களில் பலவற்றை முன்னறிவித்த வர்ணனையாளர் ஆன மார்ஷல் மெக்ளுஹானின் 2 கட்டுரைகளுடன் தொடங்கப் போகிறோம் இந்த அரிய மாற்றங்களை நாம் 21 ம் நூற்றாண்டில் அனுபவித்து வருகின்றோம் ஆனால் இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் நமக்கு மிகவும் பொருத்தமான சில அடிப்படை சிக்கல்களை இவர் சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் மார்ஷல் மெக்ளுஹானின் இரண்டு கட்டுரைகளை பார்ப்பதன் மூலம் நாம் ஆய்வை தொடங்கப் போகிறோம் நன்றி